எனவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கார்பன் ஏன் ஹைபிரிடிஷயேசனிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் இதைப் பற்றி சிந்தித்தால் p ஆர்பிடல்கள் காலியாக இல்லை அல்லது பாதி நிரப்பப்பட்டிருக்கின்றன என்பதால் அதன் கிரவுண்ட் நிலையில் உள்ள கார்பன் மூன்று பிணைப்புகளை மட்டுமே உருவாக்க முடியும் அதிலிருந்து p ஆர்பிடல்களுடன் உருவாகும் பிணைப்புகள் s ஆர்பிடல்களால் உருவாக்கும் பிணைப்புகளை விட பலவீனமாக இருக்கும் எனவே கார்பன் அணு ஹைபிரிடிஷயேசனிற்கு உட்பட்டுள்ளது அதனால் இப்போது மிகவும் வலுவான பிணைப்பை உருவாக்க முடியும் p ஆர்பிடல் மற்றும் sp3 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலின் வடிவத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் sp3 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல் 1s ஆர்பிடலுடன் மிகப் பெரிய மேலணைவை ஏற்படுத்தி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துகொள்ளலாம் p ஆர்பிடல் கருவில் இருந்து மேலும் தொலைவில் உள்ளது எனவே அந்த p ஆர்பிடலில் உள்ள எலக்ட்ரான் sp3 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலுடன் ஒப்பிடும்போது கருவில் இருந்து சிறிது தொலைவில் இருக்கும் இவை அனைத்தின் விளைவாக ஹைபிரிடைஸிட் கார்பனால் மிகவும் வலுவான பிணைப்புகள் அல்லது நிலையான பிணைப்புகளை உருவாக்க முடியும் எனவே நிலையான பிணைப்புகளை ஏற்படுத்த வேண்டுமானால் கார்பன் கிரவுண்ட் நிலையில் இருந்து ஹைபிரிடைஸிட் நிலையை அடைய வேண்டும் எனவே இந்த செயல்முறை சிறிய தொகையை முதலீடு செய்து பின்னர் அதிக வருமானத்தை பெற முயல்வது போன்றது ஆனால் கார்பன் எப்பொழுதும் ஒற்றைப் பிணைப்பை ஏற்படுத்துவதில்லை நீங்கள் சில மூலக்கூறுகள் கார்பன் இரட்டைப் பிணைப்பு ஏற்படுத்துவதையும் பார்த்திருப்பீர்கள் ஆதலால் இந்த கலவைகளில் கார்பனின் ஹைபிரிடிஷயேசன் இவ்வாறு நடக்கிறது இப்பொழுது நாம் மறுமுறை கார்பனை எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அதன் கிரவுண்ட் நிலை மற்றும் எஸ்சிடெட் நிலை எலெக்ட்ரானிக் கட்டமைப்பை இங்கு வரைகிறேன் கார்பன் இரட்டை பிணைப்பை ஏற்படுத்தும் போது sp2 ஹைபிரிடிஷயேசனிற்கு உட்படுகிறது sp2 ஹைபிரிடிஷயேசனை மேற்கொள்ள ஒரு s ஆர்பிடலையும் இரண்டு p ஆர்பிடலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இப்பொழுது ஒரு s ஆர்பிடலையும் இரண்டு p ஆர்பிடலையும் ஒன்றாக இணைத்து கார்பனின் ஹைபிரிடைஸிட் நிலை எலக்ட்ரானிக் கட்டமைப்பை எழுதலாம் இப்போது நம்மிடம் முழுமையாக நிரப்பப்பட்ட 1s ஆர்பிடல் உள்ளது மேலும் 2s மற்றும் 2p ஆர்பிடல்கள் உள்ளன இப்போது நான் 2s ஐ இரண்டு p ஆர்பிடல்களுடன் இணைத்து மூன்று sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்களை உருவாக்கியுள்ளேன் மேலும் pz ஆர்பிடலின் ஒரு எலக்ட்ரான் ஹைபிரிடிஷயேசனில் பங்கேற்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த pz ஆர்பிடல் ஹைபிரிடைஸிட் நிலையில் இல்லை ஆனாலும் அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது sp2 ஹைபிரிடிஷயேசனின் ஹைபிரிடைஸிட் நிலை எலக்ட்ரானிக் கட்டமைப்பை பார்த்தால் அதில் மூன்று sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் மற்றும் ஹைபிரிடிஷயேசனில் பங்கு கொள்ளாத எலக்ட்ரானை உடைய p ஆர்பிடலும் இருப்பதை நீங்கள் கவனியுங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட ஹைபிரிடிஷயேசன் எவ்வாறு நடக்கிறது மூன்று sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் விலக்கும் தன்மை அதிகம் உடைய பொருட்களை ஒன்றாக இணைக்க முயல்கிறோமோ VSEPR கோட்பாட்டின் படி 3 ஆர்பிடல்களை இணைக்க விரும்பினால் அவற்றிற்கு இடையில் 120 டிகிரி கோணம் இருக்கும் வகையில் அவற்றை அவற்றின் தளத்தில் இடவேண்டும் வேறு எந்த கோணமும் கீழே இருக்கும் இந்த இரண்டு ஆர்பிடல்களுக்கு இடையே அதிக விலகலை ஏற்படுத்தும் sp2 ஹைபிரிடிஷயேசனில் இருக்கும் ஆர்பிடல்கள் இவ்வாறுதான் இருக்கும் ஆனால் ஹைபிரிடிஷயேசனில் பங்கு எடுக்காத ஒரு p ஆர்பிடல் எலக்ட்ரான் இன்னும் மீதம் உள்ளது அது pz ஆர்பிடலில் மேலும் கீழுமாக நகர்ந்து கொண்டு இருக்கும் இங்கே நீங்கள் காணும் இந்த சிவப்பு நிற லோப் தான் அந்த ஹைபிரிடிஷயேசனில் பங்கு எடுக்காத ஒரு எலக்ட்ரானை உடைய p ஆர்பிடல் ஈத்தீன் விஷயத்தில் இந்த sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் ஒவ்வொன்றும் சிக்மா பிணைப்புகளை உருவாக்கும் என்பதோடு ஹைபிரிடிஷயேசனில் பங்கேற்காத இந்த pz ஆர்பிடல் ஒரு பை பிணைப்பை உருவாக்குவதில் பங்கேற்கும் எனவே இப்போது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் உருவான மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்பை வரைபடத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஈத்தீனை ஒரு மிக எளிய உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் இப்போது ஈத்தீனின் பிணைப்பைப் பற்றி பார்க்க போகிறோம் இதன் மத்திய அணுவான கார்பனை சுற்றி 120 டிகிரி கோணத்தில் sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் அமைந்துள்ளன இதில் உள்ள மற்றொரு கார்பன் அதனுடன் தொடர்புடைய sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலுடன் இணைந்திருக்கும் மேலும் இவை இரண்டும் மற்ற கார்பனின் ஆர்பிடல் உடன் இணைந்து உள்ளது இவை அனைத்தும் ஹைட்ரஜனின் 1s ஆர்பிடலுடன் இணைந்து கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் ஒவ்வொரு கார்பனிலும் ஹைபிரிடிஷயேசனில் பங்கேற்காத pz ஆர்பிடல் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் திரையில் காண்பது போல அந்த ஒவ்வொரு ஆர்பிடலுடன் ஒரு எலக்ட்ரான் மேலும் கீழுமாக நகர்ந்து கொண்டு இருக்கும் இப்பொழுது ஹைபிரிடிஷயேசனில் பங்கெடுக்காத p ஆர்பிடல்கள் பக்கவாட்டில் இணையும்போது பை பிணைப்பை உருவாக்குகிறது எனவே p ஆர்பிடல்கள் பக்கவாட்டில் இணைவதால் கார்பன் கார்பன் இடையில் இரட்டைப் பிணைப்பு சாத்தியமாகிறது பக்கவாட்டில் இருக்கும் இந்த p ஆர்பிடல்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக இணைவதால் கார்பன் கார்பன் இரட்டைப் பிணைப்பு உருவாகிறது sp2 ஹைபிரிடிஷயேசனுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் கூற விரும்புவது BH3 BH3யில் மத்திய அணுவான போரான் இன் எலக்ட்ரானிக் கட்டமைப்பு 1s2 2s2 2p1 இந்த போரான் எஸ்சிடெட் நிலையை அடைந்தால் அதன் எலக்ட்ரானிக் கட்டமைப்பு 1s2 2s1 2px1 2py1 என்று மாறி விடுகிறது sp2 ஹைபிரிடிஷயேசன் நடைபெற ஒரு s ஆர்பிடலும் இரண்டு p ஆர்பிடலும் ஒன்றாக இணைய வேண்டும் இதிலும் ஹைபிரிடிஷயேசனில் பங்கேற்காத ஒரு வெற்று p ஆர்பிடல் உள்ளது இதன் ஒவ்வொரு sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலிலும் ஒவ்வொரு எலெக்ட்ரான்கள் உள்ளன இவைதான் போரான் அணுவில் உள்ள மூன்று sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் என்று உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு எலக்ட்ரானை உடைய 3 sp2 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் இந்த போரானில் உள்ளது மேலும் இவை ஹைட்ரஜனின் 1s ஆர்பிடலுடன் இணைகிறது ஆனால் இங்கு நீங்கள் பார்ப்பது போல் p ஆர்பிடலில் மேலும் கீழும் காலியாக உள்ளது இதனால்தான் BH3 மிக அதிக ஆற்றலுடன் மற்ற மூலக்கூறுகளோடு பிணைப்பை ஏற்படுத்துகிறது அதனால் போரான் மிக எளிதாக ஒரு எலக்ட்ரான் பேரை ஏற்று அதன் காலியான p ஆர்பிடலில் நிரப்பிக்கொண்டு பிணைப்பில் ஈடுபடுகின்றது BH3 இன் இந்த குறிப்பிட்ட வடிவம் லெவிஸ் அமில வடிவமாகும் எனவே லெவிஸ் அமிலம் மற்றும் காரம் பற்றி பார்க்கும்போது BH3இன் வினைத்திறனை புரிந்து கொள்ள முடியும் மேலும் ஒரு கலவை வினையில் ஈடுபடும் போது அதன் வடிவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் BH3ல் வெற்று இடம் இருப்பதால் அந்த இடத்தில் சில எலக்ட்ரான்கள் வந்து நிரம்பி p ஆர்பிடலை முழுமையாக்கும் அடுத்து நாம் கார்பன் sp ஹைபிரிடிஷயேசன் மூலம் முப்பிணைப்பு ஏற்படுத்துவதை காண்போம் sp ஹைபிரிடிஷயேசனிலும் அணுக்கள் கிரவுண்ட் நிலை எஸ்சிடெட் நிலை மற்றும் ஹைபிரிடைஸிட் நிலை ஆகிய மூன்று நிலைகளில் அமையும் இங்கு நான் ஏற்கனவே கிரவுண்ட் நிலை எஸ்சிடெட் நிலை மற்றும் ஹைபிரிடைஸிட் நிலை கட்டமைப்புகளை எழுதியுள்ளேன் மேலும் இப்பொழுது ஒரு s ஆர்பிடலையும் ஒரு p ஆர்பிடலையும் இணைப்பதால் sp ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல் உருவாகிறது இப்பொழுது ஒரு 2s ஆர்பிடலையும் px ஆர்பிடலையும் எடுத்துக் கொள்ளலாம் இதில் px மட்டுமே கார்பன் உடன் இணைந்து இருக்கும் மேலும் py மற்றும் pz ஆர்பிடல்கள் ஹைபிரிடிஷயேசனில் பங்கு கொள்வதில்லை எனவே நம்மிடம் இருப்பது இரண்டு sp ஹைபிரிடைஸிட் ஆர்பிடல்கள் மற்றும் ஹைபிரிடிஷயேசனில் பங்கு கொள்ளாத இரண்டு p ஆர்பிடல்கள் இந்த sp ஹைபிரிடிஷயேசனில் வடிவியல் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கின்றது ஒவ்வொரு எலக்ட்ரானை உடைய இரண்டு ஆர்பிடல்கள் இருக்கும் பொழுது அவற்றை அமைப்பதற்கான சிறந்த வழி 180 டிகிரி கோணத்தில் அவற்றை பொருத்துவது ஆகும் எந்த இடமாக இருந்தாலும் மிக அருகில் இருக்கும் பொருட்கள் தங்களுக்குள் விலக்கும் தன்மையை அதிகமாகக் கொண்டிருக்கும் ஆகவே VSEPR கோட்பாட்டின் படி sp ஹைபிரிடிஷயேசனிற்கான சிறந்த கோணம் 180 டிகிரி ஆகும் உதாரணமாக அசிட்டிலீனை எடுத்து எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு sp ஹைபிரிடைஸிட் கார்பன்கள் இருக்கும் இதன் வடிவமைப்பை அறிந்துகொள்ள ஆர்பிடல்கள் இணைவதை காண்போம் எனவே இந்த கார்பன்கள் ஒவ்வொன்றும் sp ஹைபிரிடைஸிடாக உள்ளன மேலும் அதன் ஆர்பிடல்கள் 180 டிகிரி கோணத்தில் நேரியல்பு வடிவவியலை உருவாக்கிக் உள்ளது கார்பன் கார்பன் இடையே பிணைப்பை ஏற்படுத்த இரண்டு கார்பனில் இருந்தும் ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் ஈடுபட்டு சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது ஹைட்ரஜனின் 1s ஆர்பிடல் இணைப்பிலும் ஒவ்வொரு எலக்ட்ரான் உள்ளது இங்கே ஹைட்ரஜன் இதன்மேல் இணைந்து கார்பன் ஹைட்ரஜன் இடையில் இணைப்பை ஏற்படுத்துகிறது இறுதியில் நம்மிடம் ஒரு கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பு மற்றும் இரண்டு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்புகள் உள்ளது ஹைபிரிடிஷயேசனில் பங்கு கொள்ளாத p ஆர்பிடல்களை நினைவு படுத்திப் பாருங்கள் நான் இப்பொழுது அந்த p ஆர்பிடல்களை வரைய போகிறேன் இதில் ஒரு p ஆர்பிடல் Y அச்சில் உள்ளது இந்த திரையின் நிலையில் இதை X அச்சாக கொண்டால் மற்றொரு p ஆர்பிடல் Y அச்சில் அமையும் அவை இரண்டும் இணைந்து பை பிணைப்பை உருவாக்கும் Z அச்சில் இருக்கும் மற்றொரு p ஆர்பிடலும் ஒவ்வொரு எலக்ட்ரானுடன் மேலும் கீழுமாக அசையும் அசைவுடன் இரண்டாவது பை பிணைப்பை ஏற்படுத்துகிறது எனவே அசிட்டிலீனில் கார்பன் கார்பன் இடையில் ஒரு சிக்மா பிணைப்பும் கார்பன் ஹைட்ரஜன் இடையில் ஒரு சிக்மா பிணைப்பும் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்பொழுது நம்மிடம் இரண்டு கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையில் மூன்று பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு பை பிணைப்புகள் உள்ளன ஆனால் ஒரு மூலக்கூறில் வெவ்வேறு அணுக்களின் ஹைபிரிடிஷயேசனை விளக்கும்போது இந்த மூலக்கூறுகள் செயல்படும் விதத்தில் ஹைபிரிடிஷயேசன் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் உதாரணமாக ஒரு மூலக்கூறின் ஹைபிரிடிஷயேசனை எழுதும்போது அதன் ஒவ்வொரு அணுக்களின் நிலையையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட கார்பன் அணு நைட்ரஜன் உடன் மூன்று பிணைப்புகளையும் மற்றொன்று கார்பன் உடன் ஒற்றைப் பிணைப்பையும் ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த கார்பன் 2 சிக்மா மற்றும் 2 பை பிணைப்புகளை உண்டாக்குகிறது இரண்டு சிக்மா மற்றும் இரண்டு பை ஆகியவற்றின் உள்ளமைவை அடைய கார்பனை sp ஹைபிரிடைஸிடாக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட கார்பன் sp ஹைபிரிடைஸிடாக்கப்படும் மறுபுறம் நான் இந்த கார்பனை இங்கே எடுத்துக் கொண்டால் இது மூன்று சிக்மா பிணைப்புகளையும் ஒரு பை பிணைப்பையும் உருவாக்குகிறது மூன்று சிக்மா பிணைப்புகளை அடைய அது sp2 ஹைபிரிடிஷயேசனைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் இங்கே sp2 ஐ எழுதப் போகிறேன் உண்மையில் இந்த மத்திய கார்பன்கள் நான்கு சிக்மா பிணைப்புகளை உருவாக்குகின்றன எனவே அவை sp3 ஹைபிரிடைஸிடாக்கப்படும் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஹெட்டிரோஆட்டம்களின் ஹைபிரிடிஷயேசன் கார்பன் ஹைட்ரஜன் ஆகியவற்றை தவிர இதர அணுக்கள் ஹெட்டிரோஆட்டம் எனப்படும் எனவே நாம் இப்பொழுது நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் ப்ளூரின் ஆகியவற்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னிலையில் நம்மிடம் இரண்டு ஹெட்டிரோஆட்டம்கள் உள்ளன அதில் ஒன்று ஆக்சிஜன் இந்த ஆக்ஸிஜனின் ஹைபிரிடிஷயேசன்பற்றி பேசும்பொழுது இந்த ஆக்சிஜன் கார்பன் உடன் ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் அதில் இரண்டு லோன் பேர்கள் மற்றும் ஒரு பை பிணைப்பு உள்ளது இந்த லோன் பேர்களை சிக்மா பிணைப்புகளாக உருவகப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே இது ஒருவகையில் 3 சிக்மா பிணைப்புகளையும் ஒரு பை பிணைப்பையும் ஏற்படுத்துகிறது ஆகையால் இந்த குறிப்பிட்ட ஆக்சிஜன் sp3 ஹைபிரிடைஸிடாக உள்ளது மறுபுறம் இங்குள்ள நைட்ரஜன் கார்பனுடன் ஒரு சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது மேலும் இது இரண்டு பை பிணைப்புகளை உருவாக்குவதோடு ஒரு லோன் பேர்களை கொண்டு உள்ளது எனவே மீண்டும் இது இரண்டு சிக்மா பிணைப்புகள் மற்றும் இரண்டு பை பிணைப்புகளுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஏனெனில் லோன் பேர் ஒரு சிக்மா பிணைப்புக்கு ஒத்ததாக இருக்கும் இங்கே இந்த குறிப்பிட்ட நைட்ரஜனும் sp ஹைபிரிடைஸிட் நிலையில் இருக்கும் ஆனால் சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கையின் உதவியுடன் ஹைபிரிடிஷயேசனை அடையாளம் காண்பதை விட அதை கண்டுபிடிக்க இன்னும் நிறைய வழிகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரெசோனன்ஸ் கருத்தைப் பற்றி பார்த்தபிறகு நாம் ஒன்று இரண்டு உதாரணங்களை பார்க்கலாம் ரெசோனன்ஸ் பற்றி பார்த்த பிறகு மறுபடியும் ஒரு சில உதாரணங்களை கூறுவதன் மூலமாக அணுக்களின் ஹைபிரிடிஷயேசனை பற்றி பார்க்கலாம் ரெசோனன்ஸ் நடந்துகொண்டிருக்கும்போது ஹைபிரிடிஷயேசனை கண்டறிய சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடும் முறையை நீங்கள் பயன்படுத்த முடியாது நாம் பார்த்த மூன்று வெவ்வேறு வகையான ஹைபிரிடிஷயேசனை சுருக்கமாக நினைவு கூற இந்த அட்டவணையை பாருங்கள் நாம் ஏற்கனவே ஹைபிரிடிஷயேசனின் வகைகளைப் பற்றியும் அதனால் உருவாகும் வடிவியலைப் பற்றியும் கண்டோம் ஆனால் நான் இன்னொரு தகவலையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் sp3 ஹைபிரிடிஷயேசனில் ஒரு s மற்றும் மூன்று p ஆர்பிடல்கள் உள்ளன அவற்றை ஒன்றாக இணைத்து sp3 ஹைபிரிடிஷயேசனை உருவாக்குகிறோம் sp3 ஹைபிரிடிஷயேசனில் s தன்மை 25 சதவிகிதமும் p தன்மை 75 சதவிகிதமும் இருக்கும் sp2 ஹைபிரிடிஷயேசனை நீங்கள் கற்பனை செய்து ஒப்பிட்டுப் பார்த்தால் 33 சதவிகிதம் s தன்மையும் 66 அல்லது 67 சதவிகிதம் p தன்மையும் உள்ளது அதேசமயம் sp ஹைபிரிடிஷயேசனைப் பொறுத்தவரை இவை இரண்டும் தலா 50 ஆகும் நான் sp3 இலிருந்து sp ஹைபிரிடிஷயேசனிற்கு செல்லும்போது sன் சதவீதம் அதிகரித்து வருகிறது எனவே இது உண்மையில் எவ்வாறு நடக்கிறது s ஆர்பிடல் p ஆர்பிடலை விட வடிவத்தில் வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் s ஆர்பிடல் கோள வடிவத்தில் உள்ளது p ஆர்பிடல் டம்பல் வடிவத்தில் உள்ளது எனவே sp3 sp2 மற்றும் sp ஆர்பிடல் ஆகியவற்றின் தன்மையை மாற்றுவதால் அவற்றின் வடிவம் மாறிவிடும் s ன் தன்மை அதிகரிக்கும் போது இந்த ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலின் வடிவம் ஒரு டம்பல் போல அல்லாமல் ஒரு கோளத்தைப் போலவே உருவாகும் எனவே வடிவம் மாறும் போது அந்த பிணைப்பு வலிமையும் மாறும் எடுத்துக்காட்டாக sp ஹைபிரிடிஷயேசனில் அதிக s தன்மை இருப்பதால் கார்பன் ஹைட்ரஜனுடன் சிறந்த மேலணைவை அனுமதிக்கிறது மேலும் இது இந்த குறிப்பிட்ட கார்பனில் வலுவான மேலணைவை அனுமதிக்கிறது எனவே ஒரு sp3 sp3 பிணைப்புடன் ஒப்பிடும்போது ஒரு sp sp பிணைப்பு மிகவும் வலுவானது இதன் காரணமாக சிக்மா பிணைப்பின் பிணைப்பு நீளம் மற்றும் வலிமை sp3 sp2 மற்றும் sp ஹைபிரிடிஷயேசனில் மாறுகிறது நாம் இதுவரை வேலன்ஸ் பிணைப்பு கோட்பாடு மற்றும் மூலக்கூறு சுற்றுப்பாதை கோட்பாடு ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் ஆனால் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டதா இல்லை ஒன்று இணைந்ததா எனவே இணைப்பைப் பற்றி புரிந்துகொள்ள இந்த இரண்டு கோட்பாடுகளையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது மீத்தேனில் நிகழும்பிணைப்பை பற்றி காணலாம் வேலன்ஸ் பிணைப்பு கொள்கையின்படி ஒரு பேர் எலக்ட்ரான் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் இடையில் பகிற படுவதால் இணைப்பு ஏற்படுகிறது அடுத்து மூலக்கூறு சுற்றுப்பாதை கோட்பாட்டின்படி ஒரு மூலக்கூறு ஆர்பிடல் உருவாக அட்டாமிக் ஆர்பிடல்கள் ஒன்றோடு ஒன்று இணையவேண்டும் மீத்தேனின் மூலக்கூறு ஆர்பிடல் உருவாக கார்பனின் sp3 ஹைபிரிடைஸிட் ஆர்பிடலும் ஹைட்ரஜனின் 1s ஆர்பிடலும் ஒன்றன் மேல் ஒன்றாக இணைய வேண்டும் இவை இரண்டும் ஒன்றாக இணையும் போது அந்த இணைப்பின் மூலமாக அவற்றை ஒன்றாக இணைக்கவோ அல்லது பிரிக்கவோ முடியும் மீத்தேன் விஷயத்தில் கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலக்கூறு சுற்றுப்பாதை வரைபடத்தை வரைய வேண்டுமானால் அதில் கார்பன் sp2 ஹைபிரிடைஸிடாகவும் ஹைட்ரஜன் 1s ஆர்பிடலாகவும் இருக்கிறது எனவே இந்த இரண்டு ஆர்பிடால்களையும் இணைத்தால் இரண்டும் ஒன்று சேர்ந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடலை உருவாக்கும் அல்லது அதிக ஆற்றலுடைய ஆன்ட்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடலை உருவாக்கும் எனவே இங்கே ஒரு எலக்ட்ரான் மற்றும் இங்கே ஒரு எலக்ட்ரான் உள்ளது உண்மையில் கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பின் போது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடல் அல்லது சிக்மா மாலிகுலர் ஆர்பிடல் மூலக்கூறின் நிலைத்தன்மைக்கு காரணமாக இருக்கும் எனவே எலக்ட்ரான்களை நிரப்பத் தொடங்கும் போது முதலில் இந்த நிலையான σ மூலக்கூறு ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்புகிறோம் மேலும் σ மூலக்கூறு ஆர்பிடலில் நிரப்ப எலக்ட்ரான்கள் இல்லை σ மூலக்கூறு ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்பும் போது கிடைக்கும் நிலையற்ற தன்மையை விட σ மூலக்கூறு ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்பும் போது கிடைக்கும் நிலையான ஆற்றலின் அளவு குறைவானதாகவே இருக்கும் மேலும் ஒரு ஆன்ட்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்பினால் பிணைப்பு உடைந்து விடும் எனவே இந்த கார்பன் ஹைட்ரஜன் இடையிலான பிணைப்பை உடைக்க வேண்டுமானால் அவற்றின் ஆன்ட்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்ப வேண்டும் ஆன்ட்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிடலில் எலக்ட்ரான்களை நிரப்புவதால் பிணைப்பு எவ்வாறு உடைகிறது என்பதை அறிந்து கொள்ள ஒருசில வேதி வினைகளை காண்போம் வேதியியலாளர்கள் ஒரு பிணைப்பு எவ்வாறு நிகழ்கிறது அல்லது பல்வேறு மூலக்கூறுகளில் பிணைப்புகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதைப் பற்றிய ஆழமான புரிதலை வளர்த்துக் கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட லெவிஸ் கட்டமைப்பால் பல மூலக்கூறுகள் அல்லது பல அயனிகளில் பிணைப்பைக் குறிப்பது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர் எனவே ஒரே மூலக்கூறுக்கு அல்லது ஒரே அயனிக்கு பல லெவிஸ் கட்டமைப்புகளைக் கொண்டு விளக்க முயன்றனர் இங்கே என்னிடம் இருப்பது ஒரு கார்பனேட் அயனி மற்றும் இந்த இரண்டு கார்பனேட் அயனியின் லெவிஸ் கட்டமைப்புகள் இந்த வரைபடத்தில் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு இருப்பதை நீங்கள் காணமுடியும் அவை வேறுபட்டிருந்தாலும் அவை இரண்டும் கார்பனேட் அயனிக்கான சரியான லெவிஸ் அமைப்பு ஆகும் நான் மற்றொரு வரைபடத்தில் ஒரு ஆக்சிஜன் இரட்டை பிணைப்புடனும் மற்றொரு ஆக்சிஜன் ஒற்றை பிணைப்புடனும் இருப்பதுபோல் வரைகிறேன் எனவே இந்த கட்டமைப்புகள் எதுவும் உண்மையில் தவறானவை அல்ல உண்மையில் அவை மூன்றும் கார்பனேட் அயனியின் சரியான பிரதிநிதித்துவம் என்பதை நீங்கள் காணலாம் ஒரு தனிப்பட்ட மூலக்கூறுக்கு எவ்வாறு பலவிதமான லெவிஸ் அமைப்புகள் சாத்தியம் என்பதை கண்டறிய வேதியியலாளர்கள் மிகவும் குழம்பினார்கள் 1930 ஆம் ஆண்டில் லினஸ் பாலிங் ரெசோனன்ஸ் கருத்தின் மூலம் இந்த பல லெவிஸ் கட்டமைப்பின் பொருளை விளக்க முயன்றார் எனவே இப்போது ரெசோனன்ஸ் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் ரெசோனன்ஸ் கோட்பாட்டின் படி ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுக்கு முற்றிலும் சரியான பல லெவிஸ் கட்டமைப்புகள் இருந்தாலும் அனைத்து கட்டமைப்புகளும் உண்மையில் அந்த மூலக்கூறு சரியான வடிவத்தை அடைய உதவுகிறது எனவே இந்த தனிப்பட்ட கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் ரெசோனன்ஸிற்கு உதவுகிறது மேலும் இவை அனைத்தையும் நாம் ஒன்றாக இணைத்தால் நமக்கு ரெசோனன்ஸ் ஹைபிரிட் கிடைக்கும் எனவே ஒரு வகையில் இந்த குறிப்பிட்ட கார்பனேட் அயனி ஒரே நேரத்தில் இங்கே குறிப்பிட்டுள்ள மூன்று வகையிலும் அமைந்துள்ளது இங்கே உருவாக்கியிருப்பது அனைத்து வடிவங்களும் கலந்த கலவையான ஹைபிரிட் இப்போது சரியான ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளை வரைய ஒருவர் சில விதிகளை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ரெசோனன்ஸின் முதல் விதி என்னவென்றால் அணுக்களை நகர்த்த அனுமதி இல்லை ஆனால் எலக்ட்ரான்களை நகர்த்த முடியும் மேலும் பெரும்பாலும் இந்த எலக்ட்ரான்கள் லோன் பேர் எலக்ட்ரான்கள் அல்லது பை பிணைப்பு எலக்ட்ரான்கள் ஆகும் நீங்கள் சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களை நகர்த்த முடியாது ஏனெனில் நீங்கள் அந்த எலக்ட்ரான்களை நகர்த்தும்போது பிணைப்பு உடைந்து விடும் எனவே ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளின் விஷயத்தில் நீங்கள் சிக்மா பிணைப்புகளை உருவாக்கவோ உடைக்கவோ முடியாது மேலும் அணுக்களின் அமைப்பையும் மாற்ற இயலாது ஆகவே உங்களால் பிணைப்பு அமைப்பு மற்றும் வடிவத்தை மாற்ற இயலாது இந்த பை பிணைப்புகள் அல்லது லோன் பேர் எலக்ட்ரான்களை மட்டுமே நகர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு குறிப்பிட்ட ரெசோனன்ஸ் கட்டமைப்பைப் பார்ப்போம் நான் இங்கே வைத்திருப்பது அசிட்டோன் இது பொதுவான தொழில்துறை கரைப்பான்களில் ஒன்றாகும் இந்த அசிட்டோனில் பல்வேறு சிக்மா பிணைப்புகள் இருப்பதையும் பை பிணைப்பு இருப்பதையும் நீங்கள் காணலாம் இப்போது அசிட்டோனின் ரெசோனன்ஸ் கட்டமைப்பை வரைய நான் பை பிணைப்பின் நிலையை அகற்ற வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் இந்த இரண்டு எலக்ட்ரான்களும் அந்த ஆக்ஸிஜனுடன் வினைபுரியும் நிலையை என்னால் மாற்ற முடியும் இப்போது கார்பன் நேர்மறை ஆற்றலையும் ஆக்சிஜன் எதிர்மறை ஆற்றலையும் கொண்டிருக்கிறது நான் லோன் பேர்களை வரைய வேண்டும் என்றால் ஆக்ஸிஜனுக்கு 3 லோன் பேர்கள் மற்றும் ஒரு சிக்மா பிணைப்பு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் உண்மையில் ஆக்சிஜன் எதிர்மறை ஆற்றலை கொண்டிருக்கும் ஆனால் நான் அதை சற்று மாற்றினால் கார்பன் எதிர்மறை ஆற்றலை ஏற்றுக்கொண்டு ஆக்சிஜனை நேர்மறை ஆற்றலை ஏற்க வைக்கும் இப்பொழுது இவை அனைத்தும் அசிட்டோனின் சாத்தியமான ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளாகும் எனவே இவை அனைத்தும் ரெசோனன்ஸ் ஹைபிரிடிற்கு சமமாக பங்களிப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிக பங்களிக்கும் ரெசோனன்ஸ் அமைப்பு எது என்பதை கணிக்க வேண்டுமானால் இரண்டு விதிகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆக்டெட் விதியின்படி ஒரு மூலக்கூறு அதிக நிலைத்தன்மையை அடைய அதன் அணுக்கள் ஆக்டெட் நிலையில் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கே உள்ள ரெசோனன்ஸ் கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு கார்பன் மற்றும் ஆக்சிஜன் முழுமையான ஆக்டெட் நிலையில் உள்ளது எனவே முழுமையற்ற ஆக்டெட்டைக் கொண்டிருக்கும் மற்ற இரண்டு அதிர்வு கட்டமைப்புகளை விட இது மிகவும் நிலையானது இங்கே இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆக்சிஜன் முழுமையான ஆக்டெட் நிலையில் இல்லை அந்த மைய கார்பனின் இரண்டாவது ரெசோனன்ஸ் கட்டமைப்பிலும் முழுமையான ஆக்டெட் இல்லை எனவே இவை இரண்டும் ரெசோனன்ஸ் ஹைபிரிடிற்கு குறைந்த பங்களிப்பைக் கொண்டுள்ளன மேலும் முதலாவது ஆக்சிஜன் ரெசோனன்ஸ் ஹைபிரிடிற்கு அதிக பங்களிப்பை அளிக்கிறது இப்போது இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆக்சிஜனுக்கு இடையே எது ஹைபிரிட் உருவாக்கத்திற்கு அதிக பங்களிப்பை வழங்குகிறது மூன்றாவது ஆக்சிஜனுக்கு பதிலாக இரண்டாவது அதிக பங்களிப்பை வழங்குகின்றது ஏனென்றால் இரண்டாவது ரெசோனன்ஸ் கட்டமைப்பில் ஆக்சிஜனின் ஆற்றல் எதிர்மறையாக உள்ளது இப்போது ஆக்ஸிஜன் அதிக எலக்ட்ரோநெக்டிவ் ஆகும் எனவே இது எலக்ட்ரான்களை தனக்கு நெருக்கமாக வைத்திருக்க முடியும் மேலும் அந்த எதிர்மறை ஆற்றலை சிறப்பாக உறுதிப்படுத்த முடியும் மறுபுறம் ஆக்ஸிஜன் போன்ற எலக்ட்ரோநெக்டிவ் அணுக்கள் நேர்மறை ஆற்றலை கொண்டிருக்கும் போது அதன் ஆக்டெட் தன்மையும் முழுமையாக இல்லை எனில் நிலையானதாக இருக்காது எனவே இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆக்சிஜனை ஒப்பிட்டால் இரண்டாவது ஆக்சிஜன் ரெசோனன்ஸிற்கு அதிக பங்களிப்பை அளிக்கிறது முதல் ஆக்சிஜன் அணுவின் ஆக்டெட் முழுமையாக உள்ளதால் ரெசோனன்ஸ் ஹைபிரிடிற்கு அதிக பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இங்கே ஒரு பினாக்சைடு அயன் உள்ளது மற்றும் பினாக்ஸைடு பினோலின் காஞ்சுகேட் பேஸாகும் அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றி பார்க்கும் போது பினாக்ஸைட்டின் பண்புகளை புரிந்துகொள்வீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் இது ஒரு பென்சீன் வளையமாகும் அதில் OH உள்ளது மற்றும் ரெசோனன்ஸ் கட்டமைப்பை வரைய ஒரே நேரத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை நகர்த்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஆக்ஸிஜனின் லோன் பேர் எலக்ட்ரான்களை கார்பனை நோக்கி நகர்த்துவதாக வைத்துக்கொள்ளலாம் இப்போது அந்த கார்பன் ஒரு பிணைப்பை கூடுதலாக ஏற்க முடியாது ஏனெனில் அது ஆக்டெட் விதிக்கு எதிரானதாகும் எனவே இந்த பை பிணைப்புகளில் ஒன்றை மற்றொரு கார்பனுக்கு நகர்த்துறேன் எனவே நான் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பை உருவாக்க முடியும் நமது ஒப்பிடுதலுக்காக இந்த கட்டமைப்பில் இருக்கும் கார்பன்களை கணக்கிடலாம் இந்த புதிய கட்டமைப்பில் ஆறாவது கார்பன் எதிர்மறை ஆற்றலைக் கொண்டுள்ளது இந்த ஒரே அம்புக்குறியை தள்ளுவதால் மேலும் பல ரெசோனன்ஸ் வடிவங்களை பெறமுடியும் நீங்கள் அம்புகளைத் தள்ளும்போது இரட்டை தலை அம்புக்குறியை வரைந்தால் நீங்கள் எலக்ட்ரான்கள் இரண்டையும் ஒன்றாக நகர்த்துகிறீர்கள் என்று அர்த்தமாகும் எனவே இப்போது என்னால் இன்னும் ஒன்றை நகர்த்த முடியும் ஆனால் கார்பன் ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை ஏற்றுக் கொள்ளும் போதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது நான்கு பிணைப்புகளுக்கு மேல் செய்ய முடியாது மேலும் எட்டு எலக்ட்ரான்களுக்கு மேல் கொண்டிருக்க முடியாது எனவே அது அதன் பிணைப்புகளில் ஒன்றை உடைக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட பினாக்ஸைடு அயனியின் அனைத்து ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளையும் இங்கு வரைகிறேன் மேலும் நம்மிடம் ஒன்று உள்ளது அதை கடைசியாக நகர்த்தலாம் இப்போது இந்த ரெசோனன்ஸ் கட்டமைப்புகள் அனைத்தும் ரெசோனன்ஸ் ஹைபிரிட் உருவாக்கத்திற்கு பங்களிக்கின்றன ஆனால் இன்னும் அதை நான் வரவில்லை எனவே உண்மையில் இன்னும் ஒரு ரெசோனன்ஸ் அமைப்பு சாத்தியம் அது பினாக்ஸைடு அயனியைத் திரும்பக் கொண்டு வரும் இப்பொழுது நம்மிடம் பினாக்ஸைடு அயனி திரும்பக் கிடைத்துள்ளது இப்போது இவை அனைத்திற்கும் ஒரு ரெசோனன்ஸ் ஹைபிரிடை வரைய வேண்டுமானால் நான் முதலில் சிக்மா பிணைப்பு கட்டமைப்பை வரைய வேண்டும் இந்த கட்டமைப்பை வரையும்போது உடையாமல் இருந்த பிணைப்புகளையும் சேர்த்து வரைய வேண்டும் எனவே நான் வரையப் போவது ஒரு சிக்மா பிணைப்பு கட்டமைப்பாகும் அனைத்து கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்புகளும் கார்பன் ஆக்ஸிஜன் சிக்மா பிணைப்புகளும் உடைக்கப்படவில்லை எனவே அவற்றையும் வரைந்து கொள்ளலாம் இதை முடித்த பிறகு இரண்டு அணுக்களுக்கும் இடையில் இருக்கும் இரட்டை பிணைப்பு அனைத்து வடிவங்களிலும் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் ஒரு ரெசோனன்ஸ் அமைப்பின் முதல் மற்றும் இரண்டாவது கார்பன்களுக்கு இடையில் ஒரு இரட்டைப் பிணைப்பு உள்ளது இதேபோன்ற இரட்டைப் பிணைப்பு மற்ற ரெசோனன்ஸ் அமைப்புகளுக்கும் இடையில் இல்லை எனவே நான் இந்த இரண்டு கார்பன்களுக்கு இடையில் ஒரு கோடு வரைய போகிறேன் 2 மற்றும் 3 ஆம் கார்பன் இடையிலான இரட்டை பிணைப்புகளுக்கும் இதுவே பொருந்தும் உதாரணமாக முதல் மற்றும் இரண்டாவது கட்டமைப்பில் இரட்டை பிணைப்பு உள்ளது ஆனால் இது 3 வது மற்றும் 4 வது கட்டமைப்பில் இல்லை எனவே இந்த கார்பன்களுக்கு இடையில் ஒரு பகுதி கோடுதான் இருக்கும் ஏனென்றால் அனைத்து ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளிலும் உள்ள கார்பன் கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு இருப்பதை நீங்கள் காண முடியும் கார்பனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடையில் சில கட்டமைப்புகளில் இரட்டை பிணைப்பு உள்ளது ஆனால் சில கட்டமைப்புகளில் இல்லை எனவே இப்போது இருப்பது ஒரு பகுதி இரட்டை பிணைப்பு ஆகும் ஆனால் அது இன்னும் நிறைவடையவில்லை எந்த வகையான ஆற்றல் உருவாகிறது என்பதையும் அணுக்கள் எந்த வகையான ஆற்றலை ஏற்றுக்கொண்டது என்பதையும் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும் எனவே ஆக்ஸிஜன் சில ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளில் எதிர்மறை ஆற்றலை தாங்கி வருகிறது ஆனால் அது அனைத்து ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளிலும் எதிர்மறை ஆற்றலைக் கொள்வதில்லை இந்த நிலையில் இந்த ஆக்ஸிஜனுக்கு ஒரு பகுதி ஆற்றலைத் தான் அளிக்க இயலும் ஆக்ஸிஜனுக்கு ஒரு பகுதி ஆற்றலைத் தான் அளிக்க இயலும் ஏனெனில் அனைத்து அமைப்புகளிலும் அது முழுமையான எதிர்மறை ஆற்றலை கொண்டிருக்கவில்லை இப்பொழுது இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் கார்பன் ஒவ்வொன்றும் அதன் ஒவ்வொரு ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளிலும் எதிர்மறை ஆற்றலை கொண்டிருக்கிறது எனவே இவை அனைத்திலும் நான் பகுதி எதிர்மறை ஆற்றலை வரைய போகிறேன் ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளில் இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் கார்பன் பகுதி எதிர்மறை ஆற்றலையும் முதல் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் கார்பன்களில் எந்த ஆற்றலும் இல்லை எனவே அவற்றின் ஹைபிரிட் வகை இதுபோன்று தோற்றமளிக்கும் இப்போது பை எலக்ட்ரான்களின் இயக்கத்தைக் உருவகப்படுத்த பகுதி கோடுகள் அல்லது கோடு பிணைப்புகள் உபயோகப்படுத்தப்படுகிறது அனைத்து ரெசோனன்ஸ் கட்டமைப்புகளிலும் முழுமையான எதிர்மறை அல்லது நேர்மறை ஆற்றல் இல்லை என்பதைக் குறிக்க பகுதி எதிர்மறை அல்லது பகுதி நேர்மறை ஆற்றலை உபயோகப்படுத்துகிறோம்